வணக்கம் பேசிக் எலக்ட்ரிகல் சர்க்யூட்கள் குறித்த எங்கள் பாடத்தின் 3 வது வாரத்திற்கு வரவேற்கிறோம் இன்று நாம் நெட்வொர்க் தேற்றம் குறித்த விவாதத்தைத் தொடங்குவோம் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் லீனியாரிட்டி பண்புகள் மற்றும் சோர்ஸ் ட்ரான்ஸ்பர்மேஷன் பற்றி விவாதிப்போம் லீனியாரிட்டி பண்பு குறித்த தலைப்பைத் தொடங்குவோம் லீனியாரிட்டி என்றால் என்ன லீனியாரிட்டி என்பது காரணம் மற்றும் விளைவுக்கும் இடையிலான லீனியர் உறவை விவரிக்கும் ஒரு தனிமத்தின் பண்பு நீங்கள் வோல்டேஜ் அல்லது கரண்ட் உள்ளீட்டை வழங்கினால் எலமென்ட் ஆற்றலை உறிஞ்சும் அல்லது சிதறடிக்கும் இதற்கு காரணம் ஒரு உள்ளீடாக இருக்கலாம் வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ்கள் சர்க்யூட்டுக்குள் சில நிகழ்வுகளை ஏற்படுத்துகின்றன இதன் விளைவாக நீங்கள் சில வெளியீட்டு வோல்டேஜ் ஐப் பெறுவீர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட எலமென்ட்டின் கரண்டைப் பெறுவீர்கள் இந்த விஷயத்தில் காரணம் மற்றும் விளைவு உறவு லீனியர் ஆக இருக்கும் இப்போது இந்த பண்புகள் சர்க்யூட் கூறுகளை நிர்வகிக்க பொருந்தும் ஆனால் இந்த குறிப்பிட்ட விரிவுரையில் ரெசிஸ்டர்களுக்கு மட்டுமே இந்த பண்புகள் பொருந்தக்கூடியதாக இருக்கும் ஏனென்றால் ரெசிஸ்டர்களின் அடிப்படையில் பண்பை புரிந்துகொள்வது எங்களுக்கு எளிதானது மேலும் இண்டக்டர்ஸ் மற்றும் கபாசிட்டர்ஸ் போன்ற பிற லீனியர் எலமென்ட்களை நாம் கருத்தில் கொள்ளலாம் இப்போது லீனியாரிட்டி பண்பு என்பது ஹோமோஜெனிட்டி மற்றும் அடிட்டிவிட்டி இரண்டின் கலவையாகும் இப்போது ஹோமோஜெனிட்டி என்றால் என்ன ஹோமோஜெனிட்டி என்பது பண்பு என்று பொருள் இதன் உள்ளீடு அல்லது நெட்வொர்க்கின் எக்சிட்டேசன் ஒரு மாறிலியால் பெருக்கப்படுகிறது என்று நீங்கள் கூறினால் பின்னர் அதன் வெளியீடும் அதே மாறிலியால் பெருக்கப்படுகிறது அதாவது ஒரு குறிப்பிட்ட வோல்டேஜ் உள்ளீட்டை நிலையான K என்று கூறி அளவிட்டால் உங்கள் எக்சிட்டேசனும் பதிலும் ஹோமோஜெனிட்டியைக் கொண்டிருக்கும் வெளியீட்டு விளைவு ஒரு குறிப்பிட்ட எலமென்ட் முழுவதும் வோல்டேஜ்மாக இருக்கலாம் அல்லது அந்த எலமென்ட் வழியாக பாயும் கரண்டும் அதே மாறிலி K ஆல் பெருக்கப்படும் இப்போது அதை எவ்வாறு வரையறுப்போம் என்று பார்ப்போம் ஓமின் விதியைப் Ohm's law பின்பற்றும் ஒரு ரெசிஸ்டரின் உதாரணத்தை எடுத்துக் கொள்வோம் ஓமின் விதியைப் பொறுத்தவரை வோல்ட்டேஜ்க்காக நீங்கள் எழுதக்கூடிய வோல்டேஜ் கரண்டாக இருக்கும் I ரெசிஸ்டன்ஸ் R ஆல் பெருக்கப்படும் இப்போது அது ஹோமோஜெனிட்டி பண்பை பின்பற்றுகிறது என்றால் நிலையான K ஆல் கரண்டும் அதிகரிக்கப்பட்டால் வோல்டேஜ் ம் நிலையான K மூலம் அதிகரிக்கும் அந்த வகையில் நீங்கள் எழுதக்கூடியவை நீங்கள் எழுத முடியும் K I R என்பது K V ஐத் தவிர வேறில்லை பல உள்ளீடுகளுக்கான பதில் தனித்தனியாக பயன்படுத்தப்படும் ஒவ்வொரு உள்ளீட்டிற்கான பதில்களின் கூட்டுத்தொகை என்று அடிட்டிவிட்டி பண்பு சொல்கிறது இப்போது உங்களிடம் 2 வோல்டேஜ் சோர்ஸ்கள் உள்ளன என்று வைத்துக்கொள்வோம் அவை மற்றும் என்று சொல்லலாம் இவை ஒரு ரெசிஸ்டர் R முழுவதும் பயன்படுத்தப்படுகின்றன மற்றும் ஆகியவை ஒரு ரெசிஸ்டர் R க்கு தனித்தனியாகப் பயன்படுத்தப்படுகின்றன 1 dc சோர்ஸ் ஐ எடுத்துக்கொள்வோம் எங்களிடம் ரெசிஸ்டர் R உள்ளது எங்களிடம் மற்றொரு dc சோர்ஸ் உம் உள்ளது மேலும் அது சில சுவிட்சுடன் முழுமையாக இணைக்கப்பட்டுள்ளது என்று வைத்துக்கொள்வோம் அல்லது வோல்டேஜ் வோல்ட்டேஜ்க்காக சுவிட்ச் உடன் இணைக்கப்பட்டுள்ளது இப்போது அது உடன் இணைக்கப்படும்போது அதன் மூலம் சில கரண்ட் பாயும் மற்றும் அதன் குறுக்கே இருக்கும் மேலும் புள்ளி 1 இலிருந்து புள்ளி 2 க்கு மாறினால் இந்த மதிப்பைப் பெற்ற பிறகு நீங்கள் R ஐப் பெறுவீர்கள் அதாவது இப்போது அது வோல்டேஜ் உடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று பொருள் இந்த கரண்ட் இப்போது என்று சொல்லப்படும் எனவே R ஆக இருக்கும் இப்போது நீங்கள் மற்றும் இரண்டையும் ஒரே நேரத்தில் பயன்படுத்தும்போது கரண்ட்டாக இருந்தால் தனிப்பட்ட வோல்டேஜ்களால் வழங்கப்பட்ட தனிப்பட்ட கரண்ட்களின் கூட்டுத்தொகையாக இருக்க வேண்டும் அது போன்ற சமன்பாட்டைப் பின்பற்றும் க்கு சமமாக இருக்கும் இது அடிப்படையில் அடிட்டிவிட்டி பண்பு என்று அழைக்கப்படுகிறது அதாவது நீங்கள் தனிப்பட்ட வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ்களின் பதில்களைச் சேர்க்கலாம் மற்றும் கரண்ட் அல்லது வோல்டேஜ் வடிவில் இருக்கும் இறுதி பதிலைப் பெறலாம் இப்போது ஒரு ரெசிஸ்டர் ஐ ஒரு லீனியர் எலமென்ட் என்று ஏன் சொல்கிறோம் ஏனென்றால் ரெசிஸ்டரின் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் உறவு ஹோமோஜெனிட்டி மற்றும் அடிட்டிவிட்டி பண்புகள் இரண்டையும் பூர்த்தி செய்கிறது பொதுவாக இந்த சர்க்யூட் அடிட்டிவ் மற்றும் ஹோமோஜீனியஸ் ஆக இருந்தால் அது லீனியர் ஆகும் இப்போது ஒரு லீனியர் சர்க்யூட் என்றால் என்ன லீனியர் சர்க்யூட் என்பது லீனியர் எலமென்ட்கள் லீனியர் சார்ந்த சோர்ஸ்கள் மற்றும் சுயாதீன சோர்ஸ்களை மட்டுமே கொண்ட சர்க்யூட் ஆகும் லீனியர் சர்க்யூட்டில் வெளியீடு லீனியர்லி முறையில் உள்ளீட்டுடன் தொடர்புடையது இப்போது இந்த சர்க்யூட் லீனியர் என்றாலும் அதன் உள்ளீட்டு வெளியீட்டு உறவு லீனியர் அல்ல அந்த விஷயத்தில் நாம் ஹோமோஜெனிட்டி மற்றும் அடிட்டிவிட்டியைப் பயன்படுத்தலாமா உங்கள் உள்ளீடு வோல்டேஜ் மற்றும் வெளியீடு ஒரு ரெசிஸ்டர் முழுவதும் பவர் என்று வைத்துக்கொள்வோம் அவை எந்த உறவைப் பின்பற்றும் அவை இதை போன்ற உறவைப் பின்பற்றும் இப்போது இந்த குறிப்பிட்ட சமன்பாட்டை நீங்கள் கண்டால் வோல்டேஜ்க்கும்சக்திக்கும் இடையிலான உறவு லீனியர் அல்ல அவ்வாறான நிலையில் ரெசிஸ்டரின் குறுக்கே சக்தியைப் பெறுவதற்கான ஹோமோஜெனிட்டி மற்றும் அடிட்டிவிட்டி பண்பை நீங்கள் பயன்படுத்த முடியாது ஏனெனில் இவை லீனியர்லி உடன் தொடர்புடையவை அல்ல அதனால்தான் இந்த குறிப்பிட்ட தொகுதியில் நாம் உள்ளடக்கும் கோட்பாடுகள் எதுவுமே அதிகாரத்திற்கு பொருந்தாது ஏனெனில் உள்ளீடு மற்றும் வெளியீட்டுக்கு இடையிலான உறவு லீனியர் அல்ல லீனியாரிட்டி பண்பை நன்கு புரிந்துகொள்ள இப்போது ஒரு எடுத்துக்காட்டை எடுத்துக்கொள்வோம் கீழேயுள்ள படத்தில் காட்டப்பட்டுள்ள ஒரு லீனியர் சர்க்யூட்டை கருத்தில் கொள்வோம் இங்கே இந்த குறிப்பிட்ட பெட்டியின் உள்ளே லீனியர் சர்க்யூட் உள்ளது அந்த சர்க்யூட்டின் உள்ளமைவு என்னவென்று எங்களுக்குத் தெரியாது என்று சில உள்ளீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன என்பதை நாங்கள் அறிவோம் மேலும் ரெசிஸ்டர் R வழியாக பாயும் கரண்ட் மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிப்போம் இப்போது லீனியர் சர்க்யூட்டுக்குள் சுயாதீனமான சோர்ஸ்கள் இல்லை என்பது அனுமானம் சோர்ஸ் ஆனது மட்டுமே மற்றும் நாம் அளவிட விரும்பும் வெளியீடு ரெசிஸ்டர் R வழியாக பாயும் கரண்ட்டாகும் இப்போது லோடு R வழியாக கரண்ட் வெளியீடாகவும் ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் 10 V ஐப் பயன்படுத்தும்போது 2 A ஐயும் கொடுங்கள் உள்ளே என்ன இருக்கிறது என்று உங்களுக்குத் தெரியாத ஒரு சோதனை வழியை நீங்கள் செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் ஆனால் நீங்கள் ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ அதன் உள்ளீட்டு டெர்மினல்ஸ் இல் பயன்படுத்துகிறீர்கள் மற்றும் ஒரு லோடு R ஐ அதன் வெளியீட்டு டெர்மினல் இல் இணைக்கிறது மேலும் நீங்கள் கரண்ட்ம் ஐ அளவிடுகிறீர்கள் நீங்கள் இங்கே ஒரு அம்மீட்டரைச் சேர்த்திருந்தால் இந்த அம்மீட்டர் மூலம் கரண்ட் மதிப்பை அளவிடுகிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம் இப்போது நீங்கள் லீனியர் சர்க்யூட்டின் உள்ளீட்டில் 10 வோல்ட் பயன்படுத்தியிருந்தால் உங்களுக்கு கரண்ட்ம் 2 ஆம்பியர் கிடைத்தது வோல்டேஜ் 1 வோல்ட்டாக இருக்கும்போது கரண்ட்ம் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்கும்படி உங்களிடம் கேட்கப்பட்டால் இது ஒரு லீனியர் சர்க்யூட் என்று உங்களுக்குத் தெரியாவிட்டால் சோதனை செய்யாமல் அந்த ரெசிஸ்டரின் வழியாக பாயும் கரண்ட்ம் வோல்டேஜ்ஜின் போது 0 2 ஆம்பியராக இருக்கும் என்று நீங்கள் நேராகக் கூறலாம் 1 வோல்ட் சோர்ஸ் ஆனது உள்ளீட்டு டெர்மினல்ஸ் இல் பயன்படுத்தப்படுகிறது இதேபோல் வோல்டேஜ் உள்ளீட்டின் மதிப்பு என்னவாக இருக்கும் என்பதை ரெசிஸ்டரின் மூலம் 1 ஆம்பியராகப் பெற விரும்புகிறீர்களா வோல்டேஜ் உள்ளீட்டு மதிப்பு 5 வோல்ட் ஆக இருக்கும் ஏனெனில் இது ஒரு லீனியர் சர்க்யூட் மற்றும் இது சில அளவுரு K மூலம் நீங்கள் அளவீடு செய்தால் அல்லது அளவிட்டால் உள்ளீட்டு வெளியீட்டு உறவு மாறக்கூடாது என்று கூறும் ஹோமோஜெனிட்டி பண்பை பின்பற்றும் நிலையான K ஆல் உள்ளீடு அதிகரிக்கப்பட்டால் அல்லது குறைக்கப்பட்டால் வெளியீடு அதே மாறிலி K ஆல் அதிகரிக்கும் அல்லது குறையும் லீனியாரிட்டி மற்றும் அடிட்டிவிட்டி மற்றும் ஹோமோஜெனிட்டி போன்ற விவாதித்த பண்புகளைப் புரிந்துகொள்ள இப்போது ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்கொள்வோம் இந்த சர்க்யூட்டில் வோல்டேஜ் சோர்ஸ் V என்று வைத்துக்கொள்வோம் வோல்டேஜ் 12 வோல்ட் ஆகவும் வோல்டேஜ் 24 வோல்ட் ஆகவும் இருக்கும்போது 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் பாயும் கரண்ட்ம் இன் மதிப்பை நாம் கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் செய்ய வேண்டியது ஹோமோஜெனிட்டின் விஷயமாக இருக்குமா கடந்த வாரம் நாம் விவாதித்தபடி இந்த வகையான சர்க்யூட்களைத் தீர்க்க மெஷ் அனலிசிஸ் செய்தோம் இங்கே நாம் மீண்டும் மேட்ச் அனலிசிஸ் ஐ பயன்படுத்துவோம் கரண்ட்ம் மதிப்பான ஐ முதல் வழக்கில் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் அதாவது 12 வோல்ட் நீங்கள் மற்றும் மெஷ் கரண்ட்ங்களை எடுத்துக் கொண்டால் 2 லூப்ஸ்க்கு KVL ஐப் பயன்படுத்துகிறீர்கள் இந்த குறிப்பிட்ட மெஷ்க்கு நீங்கள் எழுதலாம் இப்போது நீங்கள் பார்த்தால் இன் மதிப்பு என்ன எனவே சமன்பாட்டை இவ்வாறு எழுதலாம் நீங்கள் சமன்பாடு இரண்டையும் பயன்படுத்தலாம் மற்றும் அதை தீர்க்க உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் 12 V ஐ எடுத்துக் கொள்ளும்போது நீங்கள் செய்வீர்கள் A இப்போது நீங்கள் மீண்டும் கணக்கிட தேவையில்லை Vs க்கான முழுமையான சர்க்யூட் சமன்பாடு 24 க்கு சமம் ஏனெனில் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் ஒரு லீனியர் சர்க்யூட் என்று உங்களுக்குத் தெரியும் எனவே நீங்கள் ஹோமோஜெனிட்டி பண்பை பயன்படுத்துவீர்கள் மேலும் அந்த வழக்கில் V A ஆக இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் சோர்ஸ்களின் மதிப்பு இரட்டிப்பாக இருக்கும்போது இரட்டிப்பாக இருக்கும் ஏனெனில் ஹோமோஜெனிட்டி பண்பு இப்போது சூப்பர் போசிஷன் தேற்றம் எனப்படும் ஒரு முக்கியமான தேற்றத்தைப் பற்றி பேசலாம் இப்போது ஒரு சர்க்யூட்டுக்கு 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சுயாதீன சோர்ஸ்கள் இருந்தால் வோல்டேஜ் அல்லது கரண்ட்மாக இருக்கும் ஒரு குறிப்பிட்ட மாறிகளின் மதிப்பைத் தீர்மானிப்பதற்கான ஒரு வழி நோடல் அல்லது மெஷ் பகுப்பாய்வைப் பயன்படுத்துவது முந்தைய வாரத்தில் நாங்கள் விவாதித்தோம் இப்போது வேறொரு இடத்தில் ஒவ்வொரு சுயாதீன சோர்ஸ் இன் பங்களிப்பையும் தனித்தனியாக நிர்ணயிக்கவும் பின்னர் இறுதி மாறி மதிப்பைப் பெற அவற்றைச் சேர்க்கவும் இந்த வழியில் நீங்கள் ஒவ்வொரு சுயாதீன சோர்ஸ் இன் பங்களிப்பையும் தனித்தனியாக தீர்மானித்து பின்னர் சேர்ப்பது ஒரு சூப்பர் பொசிஷன் தேற்றம் என்று அழைக்கப்படுகிறது சூப்பர் போசிஷன் தேற்றத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சூப்பர் பொசிஷன் தேற்றத்தில் ஒரு எலமென்ட் முழுவதும் வோல்டேஜ் என்பது ஒவ்வொரு சுயாதீன சோர்ஸ் உம் தனியாக செயல்படுவதால் அந்த எலமென்ட் முழுவதும் உள்ள வோல்டேஜ்ஜின் இயற்கணித தொகை ஆகும் இது சூப்பர் பொசிஷன் தேற்றத்தின் முழுமையான பண்பை வழங்கும் அங்கு உங்களிடம் பல வோல்டேஜ் சோர்ஸ்கள் அல்லது நெட்வொர்க்கில் பல கரண்ட் சோர்ஸ்கள் இருந்தால் நீங்கள் ஒரு நேரத்தில் 1 சோர்ஸ் ஐ எடுத்து ஒரு எலமென்ட் மூலம் கரண்ட் குறுக்கே வோல்டேஜ் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் கண்டுபிடிக்க விரும்பும் எலமென்ட் பண்பு கொடுக்கப்பட்டுள்ளது பின்னர் ஒவ்வொரு மற்றும் தனிப்பட்ட வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ் ற்கான மாறிகள் மதிப்பை நீங்கள் சுயாதீனமாகப் பெறும்போது அவற்றைச் சேர்ப்பதன் மூலம் மாறியின் இறுதி மதிப்பைப் பெறுவீர்கள் அது வோல்டேஜ் அல்லது கரண்ட்மாக இருக்கலாம் ஏன் ஏனெனில் இந்த சூப்பர் போசிஷன் லீனியாரிட்டி பண்பை பின்பற்றுகிறது சர்க்யூட்டை தீர்க்க நீங்கள் சூப்பர் போசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்த வேண்டியிருக்கும் போது ஹோமோஜெனிட்டி மற்றும் அடிட்டிவிட்டி இரண்டும் பொருந்தும் இப்போது சூப்பர் போசிஷன் தேற்றத்தின் இந்த கொள்கை ஒவ்வொரு சுயாதீன சோர்ஸ் இன் பங்களிப்பையும் தனித்தனியாக கணக்கிடுவதன் மூலம் ஒன்றுக்கு மேற்பட்ட சுயாதீன சோர்ஸ் ஐ கொண்ட ஒரு லீனியர் சர்க்யூட் பகுப்பாய்வு செய்ய உதவுகிறது இப்போது இந்த சூப்பர்போசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்துவதற்கு முன்பு 2 விஷயங்களை நாம் மனதில் கொள்ள வேண்டும் நீங்கள் சர்க்யூட்டை தீர்க்க முயற்சிக்கும்போது ஒரு நேரத்தில் ஒரு சுயாதீன சோர்ஸ் ஐ மட்டுமே கருத்தில் கொள்வீர்கள் மற்ற சுயாதீன சோர்ஸ்கள் அணைக்கப்படும் அணைக்கப்படுவது என்றால் என்ன வோல்டேஜ் சோர்ஸ் ஐ பொறுத்தவரை அது ஷார்ட் சர்க்யூட்டுடன் இருக்கும் கரண்ட் சோர்ஸ் இல் அது ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும் நீங்கள் நெட்வொர்க்கில் பல வோல்டேஜ் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஐ கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸ் ஐ எடுத்துக்கொள்வீர்கள் மற்ற சோர்ஸ்கள் வோல்டேஜ் சோர்ஸ்களாக இருந்தால் ஷார்ட் சர்க்யூட்களாக இருக்கும் கரண்ட் சோர்ஸ் ஆனது ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும் இப்போது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் சார்பு வோல்டேஜ் அல்லது கரண்ட் சோர்ஸ்களில் நீங்கள் அந்த குறிப்பிட்ட அனுமானத்தைப் பயன்படுத்த முடியாது மேலும் நீங்கள் அவற்றை சர்க்யூட்டுடன் வைத்திருக்க வேண்டும் மற்றும் நோடல் பகுப்பாய்வு அல்லது மேட்ச் பகுப்பாய்வு போன்ற பிற சர்க்யூட்களுக்கு நீங்கள் தீர்த்தது போல் அவற்றைத் தீர்க்க வேண்டும் சார்பு சோர்ஸ் ஆனது வோல்டேஜ்மாக இருக்கலாம் அல்லது கரண்ட் சோர்ஸ் ஐ சர்க்யூட்டுக்கு அப்படியே விட வேண்டும் சுருக்கமாக சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்துவதற்கு நீங்கள் முதலில் ஒன்றைத் தவிர அனைத்து சுயாதீன சோர்ஸ்களையும் முடக்குவீர்கள் எந்தவொரு நெட்வொர்க் பகுப்பாய்வு நுட்பத்தையும் பயன்படுத்தி அந்த செயலில் உள்ள சோர்ஸ் இன் காரணமாக வோல்டேஜ் அல்லது கரண்ட்மாக இருக்கும் வெளியீட்டைக் கண்டறியவும் இப்போது நீங்கள் அதன் படி 1 மற்றும் 2 ஐ மற்ற சுயாதீன சோர்ஸ்களுக்காக மீண்டும் செய்வீர்கள் இந்த 2 படிகள் ஒரு நேரத்தில் எடுக்கப்பட்ட பிற சுயாதீன சோர்ஸ்களுக்கு மீண்டும் மீண்டும் செய்யப்படும் இயற்கணித அடிப்படையில் அவற்றைச் சேர்ப்பதன் மூலம் மொத்த பங்களிப்பைக் கண்டறியவும் இதன் மூலம் அனைத்து சுயாதீன சோர்ஸ்களின் பங்களிப்பையும் பெறுவீர்கள் இந்த 4 படிகள் சூப்பர் போசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தவும் சர்க்யூட் மாறிகள் கண்டுபிடிக்கவும் பயன்படுத்தப்படுகின்றன இப்போது நீங்கள் சூப்பர் போசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தும்போது நீங்கள் காணும் ஒரு பெரிய குறைபாடு என்னவென்றால் நீங்கள் சூப்பர் போசிஷனைப் பயன்படுத்தும்போது அதிக வேலை செய்ய வேண்டும் காரணம் எளிதானது ஏனென்றால் நீங்கள் சூப்பர் போசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தும்போது ஒரு நேரத்தில் ஒரு சோர்ஸ் ஐ எடுக்க வேண்டும் அதே சர்க்யூட் நெட்வொர்க்கில் உள்ள சுயாதீன சோர்ஸ்களின் எண்ணிக்கையால் பெருக்கப்பட வேண்டும் என்று பொருள் 3 சுயாதீன சோர்ஸ்கள் இருந்தால் நீங்கள் 3 சர்க்யூட்களை பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதன் பிறகு இறுதி வெளியீட்டைப் பெற நீங்கள் ஒன்றிணைக்க வேண்டும் அதே சர்க்யூட் நீங்கள் 3 முறை எளிமைப்படுத்துவதன் மூலம் பகுப்பாய்வு செய்ய வேண்டும் அதாவது கரண்ட்ம் வோல்டேஜ் சோர்ஸ்கள் ஷார்ட் சர்க்யூட்களாக இருக்கும் அல்லது கரண்ட்ம் சோர்ஸ் ஆனது ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும் மேலும் அந்த சர்க்யூட்டில் நீங்கள் பகுப்பாய்வு செய்யப் போகும் ஒன்றைத் தவிர வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது ஓபன் சர்க்யூட்களாக இருக்கும் இது சர்க்யூட் பகுப்பாய்வு செய்ய உங்களுக்கு அதிக வேலைகளைத் தரும் ஆனால் முக்கியமான விஷயம் என்னவென்றால் மிகவும் சிக்கலான சர்க்யூட்டை மிக எளிய சர்க்யூட்டுக்கு குறைக்க இது எங்களுக்கு உதவுகிறது ஏனெனில் நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட் மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஐ ஓபன் சர்க்யூட் மூலம் மாற்றுகிறீர்கள் ஒரே நேரத்தில் 1 வோல்டேஜ் சோர்ஸ் ஐ அல்லது 1 கரண்ட் சோர்ஸ் ஐ எடுத்துக்கொள்வதன் மூலம் பல சர்க்யூட்களை பகுப்பாய்வு செய்கிறீர்கள் என்றாலும் சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்துகிறீர்கள் ஆனால் இறுதியில் நீங்கள் மிக விரைவாக தீர்வைப் பெறலாம் ஏனெனில் பல சோர்ஸ்களை இணைத்திருப்பதை ஒப்பிடும்போது சர்க்யூட்கள் இப்போது எளிமையானவை மேலும் நீங்கள் அந்த சர்க்யூட்டை பகுப்பாய்வு செய்கிறீர்கள் சூப்பர் போசிஷன் தேற்றம் லீனியாரிட்டியை அடிப்படையாகக் கொண்டது இறுதி முடிவைப் பெறுவதற்கு தனித்தனியாக பதில்களைப் பகுப்பாய்வு செய்வது எளிது இப்போது வோல்டேஜ் மற்றும் பவர் மற்றும் கரண்ட்ம் மற்றும் பவர் ஆகியவற்றுக்கு இடையிலான உறவு லீனியர் அல்ல என்பதை நாம் முன்பு விவாதித்தோம் பவரின் மதிப்பைக் கண்டுபிடிக்க நீங்கள் சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்த முடியாது ரெசிஸ்டன்ஸ் ஆல் உறிஞ்சப்படும் பவர் வோல்டேஜ் மற்றும் கரண்ட் ஸ்கொயர் ஐ பொறுத்தது இது வோல்டேஜ்க்கும் கரண்டுக்கும் இடையிலான உறவு லீனியர் அல்ல இப்போது நீங்கள் பவரின் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்ய முடியும் சூப்பர் போசிஷன் தேற்றத்தின் உதவியுடன் நீங்கள் கரண்ட் அல்லது வோல்டேஜ்ஜின் மதிப்பைக் கண்டுபிடித்து கரண்ட்ம் மற்றும் வோல்டேஜ்ஜின் மதிப்பைப் பெற்ற பிறகு இறுதியாக பவரின் மதிப்பைக் கணக்கிடலாம் எனவே நீங்கள் என்ன செய்ய முடியும் என்பது எளிய உறவை இர் மற்றும் சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தி சூப்பர் போசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தி ரெசிஸ்டர் முழுவதும் வோல்டேஜ்ஜின் மதிப்பைக் கண்டறியலாம் நீங்கள் இறுதி வோல்டேஜ் ஐப் பெறும்போது இந்த சமன்பாட்டின் உதவியுடன் பவரின் மதிப்பைக் கணக்கிடலாம் சூப்பர் போசிஷன் தேற்றத்தை நேரடியாக பயன்படுத்தி பவர் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டியதில்லை ஆனால் நீங்கள் VI இன் லீனியர் உறவைப் பயன்படுத்தலாம் மற்றும் சர்க்யூட்டை தீர்க்க சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தலாம் இப்போது ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம் இதன் மூலம் நீங்கள் சூப்பர் பொசிஷன் தேற்றத்தை இன்னும் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும் இப்போது 2 சோர்ஸ்கள் இருந்தால் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் நீங்கள் பார்த்தால் உங்களிடம் 2 சோர்ஸ்கள் உள்ளன ஒன்று வோல்டேஜ் சோர்ஸ் ஆனது மற்றொன்று கரண்ட் சோர்ஸ் ஆகும் இப்போது நீங்கள் 4 ஓம் ரெசிஸ்டர் முழுவதும் வோல்டேஜ் ஐக் கண்டுபிடிக்க வேண்டும் நீங்கள் ஒரு நேரத்தில் 1 சோர்ஸ் ஐ எடுத்துக்கொண்டிருக்கும் 2 பகுதிகளாக சர்க்யூட்டை பிரிக்கிறீர்கள் என்று நீங்கள் கூறலாம் முதலில் நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ எடுத்துக்கொள்வீர்கள் இரண்டாவதாக நீங்கள் கரண்ட் சோர்ஸ் ஆக எடுத்து சர்க்யூட்டை பகுப்பாய்வு செய்வீர்கள் நீங்கள் முதலில் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ எடுத்து இந்த சர்க்யூட்டை பகுப்பாய்வு செய்யும் போது நீங்கள் 4 ஓம் ரெசிஸ்டர் முழுவதும் ஆக வோல்டேஜ் ஐப் பெற்றுள்ளீர்கள் என்று நினைக்கிறேன் நீங்கள் சர்க்யூட்டுக்கு கரண்ட் சோர்ஸ் ஐ பயன்படுத்தும்போது ரெசிஸ்டர் முழுவதும் வோல்டேஜ் ஐ ஆகப் பெறுவீர்கள் ஏனெனில் இது ஒரு லீனியர் சர்க்யூட் என்பதால் மின்தடையின் இறுதி வோல்டேஜ் ஆக இருக்கும் எனவே ஒரு நேரத்தில் 1 சோர்ஸ் ஐ எடுத்துக்கொள்வோம் நீங்கள் முதலில் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ எடுத்துக் கொண்டால் கரண்ட் சோர்ஸ் ஒரு ஓபன் சர்க்யூட் ஆக இருக்கும் நீங்கள் இங்கே பார்க்கும் புதுப்பிக்கப்பட்ட சர்க்யூட் இது போன்றதாக இருக்கும் அங்கு நீங்கள் 6 வோல்ட் வைத்திருப்பீர்கள் பின்னர் 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் வோல்டேஜ்த்தின் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும் இது ஒரு எளிமையான சர்க்யூட் ஆகும் நீங்கள் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் விதியை Kirchhoffs voltage law பயன்படுத்த வேண்டும் மற்றும் இந்த வழக்கில் இன் மதிப்பைக் கண்டுபிடிக்க வேண்டும்அது 2 வோல்ட் ஆக இருக்கும் இப்போது ஐப் பெற நீங்கள் என்ன செய்வீர்கள் நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்து மற்றும் கரண்ட் சோர்ஸ் ஐ பயன்படுத்த வேண்டும் நீங்கள் இந்த குறிப்பிட்ட குறிப்பில் தற்போதைய பிரிவைப் பயன்படுத்த வேண்டும் 4 ஓம் ரெசிஸ்டரின் மூலம் பாயும் கரண்ட் மதிப்பைப் பெறுவீர்கள் அது 2 ஆம்பியர்களைத் தவிர வேறில்லை அந்த வழக்கில் வோல்ட் என்றால் நீங்கள் 8 வோல்ட்டாகப் பெறுவீர்கள் இறுதியாக சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தி 4 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இல் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் மொத்த வோல்டேஜ் 10 வோல்ட் இருக்கும் என்று நீங்கள் கூறலாம் இப்போது சற்று சிக்கலான சிக்கலை எடுத்துக் கொள்வோம் அந்த சர்க்யூட்டில் 1 சார்பு வோல்டேஜ் சோர்ஸ் ஐ கொண்டிருக்கும் இப்போது நீங்கள் சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்த வேண்டும் இங்கே நீங்கள் 1 கரண்ட் சோர்ஸ் 1 வோல்டேஜ் சோர்ஸ் ஐ கொண்டிருப்பதைக் காண்பீர்கள் மேலும் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் பாயும் கரண்ட்ம் i0 இன் மதிப்பைக் கண்டுபிடிப்பதே உங்கள் நோக்கம் நீங்கள் கரண்ட்ம் ஐப் பிரிக்கிறீர்கள் என்பது 4 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் இன் பங்களிப்பாகும் என்பது 20 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் இன் பங்களிப்பாகும் இப்போது முதல் ஐப் பெற நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் 20 வோல்ட் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்ய வேண்டும் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட் செய்யும்போது இந்த சர்க்யூட்டை பெறுவோம் இப்போது நாம் மாற்ற முடியாது அல்லது சார்பு சோர்ஸ்களை ஷார்ட் சர்க்யூட் அல்லது ஓபன் சர்க்யூட் என எங்களால் மாற்ற முடியாது இந்த விஷயத்தில் இது வோல்டேஜ் சோர்ஸ் ஐ சார்ந்துள்ளது நாம் சர்க்யூட்டை அப்படியே வைத்திருக்கிறோம் வோல்டேஜ் சோர்ஸ் இன் மதிப்பு ஆக இருக்கும் ஏனெனில் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ ஷார்ட் சர்க்யூட்டின் போது பகுப்பாய்வு செய்யும் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட்டில் பாய்கிறது இப்போது நாம் என்ன செய்ய வேண்டும் இன் மதிப்பைப் பெற நாம் மெஷ் பகுப்பாய்வைப் பயன்படுத்த வேண்டும் கிர்ச்சோஃப் லாவைப் Kirchhoffs law பயன்படுத்தினால் ஒவ்வொரு லூப்பிற்கும் இப்போது 3 லூப்ஸ் இருப்பதைக் காண்கிறோம் பின்னர் க்கு கரண்ட்ம் 4 ஆம்பியராக இருக்கும் இதை நேராக நீங்கள் படத்தில் இருந்து பார்க்கலாம் லூப் 2 க்கு நீங்கள் கிர்ச்சோஃப்பின் வோல்டேஜ் லாவைப் Kirchhoff's voltage law பயன்படுத்தினால் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் லூப் 3 க்கு நீங்கள் பார்த்தால் KVL ஐப் பயன்படுத்தி மேஷ் சமன்பாட்டை எழுதலாம் இப்போது அது சார்ந்து இருக்கும் சோர்ஸ் லூப் சமன்பாட்டால் மட்டுமே இந்த சர்க்யூட்டை தீர்க்க முடியவில்லை கரண்ட் உறவுகளைக் கண்டறிய நாம் ஒரு நோடலை எடுத்து KCL ஐப் பயன்படுத்தி கண்டறியலாம் எனவே நீங்கள் KCL ஐ நோடு 0 இல் வைத்தால் மேலே உள்ளவற்றைப் பயன்படுத்தி மற்றும் ஆகியவற்றின் அடிப்படையில் 2 சமன்பாட்டைப் பெறுவீர்கள் நீங்கள் எளிமைப்படுத்தினால் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும் இப்போது ஐப் பெறுவது வோல்டேஜ் சோர்ஸ் இன் பங்களிப்பாகும் இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்வீர்கள் 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் மூலம் உங்கள் கரண்ட் உங்கள் சார்பு சோர்ஸ் மதிப்பு இப்போது ஆக மாறும் இப்போது நீங்கள் மீண்டும் மெஷ் 4 க்கான மெஷ் சமன்பாட்டை எழுதினால் இதேபோல் லூப் 5 க்கு நீங்கள் மெஷ் சமன்பாட்டை எழுதுவீர்கள் எனவே ஏன் ஏனெனில் 1 ஓம் வழியாக பாயும் கரண்ட் க்கு இது இந்த திசையில் உள்ளது மற்றும் அது எதிர் திசையில் உள்ளது எனவே இந்த ஒரு ஓபன் ரெசிஸ்டன்ஸ் காரணமாக 3 ரெசிஸ்டன்ஸ் இன் மொத்த மதிப்பு 10 ஓம் ஆக இருக்கும் இந்த வோல்டேஜ் சோர்ஸ் இற்கு மற்றும் இந்த சார்பு வோல்டேஜ் சோர்ஸ் ஆகியவை உள்ளன இப்போது ஐ நீங்கள் இங்கிருந்து பார்க்கலாம் ஏனெனில் க்கு நேர்மாறாக பாய்கிறது எனவே க்கு பதிலாக இந்த சமன்பாடுகளில் எழுதலாம் நாங்கள் இன் மதிப்பை வைக்கும்போது இந்த இரண்டு சமன்பாடுகளையும் பெறுவீர்கள் நீங்கள் தீர்க்கும்போது கீழ்காணும் மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் எனவே இறுதியாக நீங்கள் இந்த குறிப்பிட்ட சர்க்யூட் எடுக்கும் போது இறுதி சர்க்யூட்டின் மதிப்பு என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் நீங்கள் மற்றும் ஆகியவற்றின் மதிப்பைச் சேர்த்தால் இன் இறுதி மதிப்பை நீங்கள் பெறுவீர்கள் அது 0 4076 A இந்த வழியில் நீங்கள் இந்த சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தி சர்க்யூட் மாறியைக் கணக்கிடலாம் இந்த விஷயத்தில் சர்க்யூட் மாறி 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் ஊடாக பாய்கிறது சூப்பர் பொசிஷன் தேற்றத்தைப் பயன்படுத்தி முதலில் நீங்கள் வோல்டேஜ் சோர்ஸ் ஐ அகற்றிவிட்டீர்கள் பின்னர் நீங்கள் தற்போதைய கரண்ட் சோர்ஸ் ஐ அகற்றிவிட்டு இறுதியாக 5 ஓம் ரெசிஸ்டன்ஸ் இன் மூலம் பாயும் கரண்ட் இருப்பதால் இந்த இரண்டு சோர்ஸ்களும் சுயாதீனமாக இருந்தன சுருக்கமாக இது லீனியாரிட்டி பண்பை பின்பற்றும் இந்த வாரத்துடன் எங்களது இன்றைய பகுதியை முடித்து கொள்வதால் அடுத்த கலந்துரையாடலில் வேறு சில கோட்பாடுகளைப் பற்றி பேசுவோம்